எனவே இந்த வாரத்தில் குறைந்த சக்தி வடிவமைப்பு குறித்த சில விவாதங்களுடன் தொடங்குவோம் குறைந்த சக்திக்கு ஒரு சர்க்யூட்டை வடிவமைப்பது இன்றைய சூழ்நிலையில் மிகவும் முக்கியமானது மேலும் இது VLSI சிப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ள முறையையும் பாதிக்கிறது குறிப்பாக VLSI சிப்புகளின் பின் வடிவமைப்பு என்று அழைக்கப்படும் உடல் வடிவமைப்பு செயல்முறையும் பாதிக்கிறது இன்று அவை செய்யப்படும் விதம் சில நுட்பங்கள் மற்றும் சில விதிகள் வடிவமைப்பு விதிகள் வடிவமைப்பின் பல்வேறு கட்டங்களில் இணைக்கப்பட்டுள்ளன என்று நீங்கள் கூறலாம் இதனால் இறுதி தயாரிப்பில் சிப் குறைந்த சக்தியைப் பயன்படுத்துகிறது எனவே குறைந்த சக்தி VLSI வடிவமைப்பு என்பதே இன்று நம் விவாதத்தின் தலைப்பு எனவே நான் சொன்னது போல் மின் நுகர்வு மிகப் பெரிய சவாலாக இருக்கலாம் இது நவீன VLSI வடிவமைப்பில் மிக முக்கியமான சவாலாக இருக்கலாம் இது செயல்திறனை இரண்டாம் நிலைக்குத் தள்ளுகிறது முதன்மைக் காரணம் என்னவென்றால் இன்று நாம் பயன்படுத்தும் எல்லா சாதனங்களும் இயற்கையில் சிறியவை மற்றொன்று நிச்சயமாக நம் மேசையில் அமர்ந்திருக்கும் டெஸ்க்டாப்கள் இந்த சிறிய சாதனங்கள் அனைத்தும் பேட்டரி சக்தியில் இயங்குகிறது நம் மொபைல் போன்கள் மடிக்கணினிகள் குறிப்பேடுகள் தாவல்கள் அனைத்தையும் பற்றி நீங்கள் யோசித்துப்பாருங்கள் இவை அனைத்தும் நாம் பயன்படுத்தும் சாதனங்களாகும் அவை அனைத்தும் அதன் உள்ளே பொறுத்தப்பட்ட பேட்டரியிலிருந்து சக்தியைப் பெறுகின்றன எனவே இந்த சாதனங்களில் உட்பொதிக்கப்பட்ட சர்க்யூட்டுகளை குறைந்த சக்தி அல்லது ஆற்றலைப் பயன்படுத்தும் விதமாக நீங்கள் வடிவமைக்க முடிந்தால் சாதனங்களின் பேட்டரி ஆயுள் அதிகரிக்க முனைகிறது இது பயனர்களின் பார்வையில் இருந்து மிகவும் விரும்பத்தக்கது எனவே பல ஆண்டுகளாக முன்மொழியப்பட்ட மின் பரவலைக் குறைக்க முயற்சிக்கும் பல்வேறு படைப்புகள் மற்றும் உத்திகள் உள்ளன எனவே வடிவமைப்பு செயல்முறைக்கு நான்காவது பரிமாணத்தை சேர்த்துள்ளோம் என்று எப்போதாவது சொல்கிறோம் மற்ற 3 பரிமாணங்கள் என்ன இது ஒரு பொதுவான படம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது சில பாடப்புத்தகங்களில் பல இடங்களில் காணப்படுகிறது பாரம்பரியமாக இந்த 70 மற்றும் 80 களில் பரப்பளவு மற்றும் தாமதம் மிக முக்கியமான அளவுருக்கள் எனவே யாராவது ஒரு சர்க்யூட்டை வடிவமைக்க முயற்சித்தால் ஒரு சிப்பின் முதன்மை முக்கியத்துவம் என்னவென்றால் சிலிக்கான் தரையில் உள்ள சிப்பில் எனது சர்க்யூட்கள் எவ்வளவு குறைந்த பரப்பளவு உள்ளது அதிகபட்ச வேகம் என்ன என்பதே எனவே தாமதத்தை குறைக்க முயற்சிக்கிறோம் இப்போது பெரும்பாலும் இந்த பரப்பளவும் தாமதமும் ஒன்றோடொன்றாக முரண்படுகின்றன எனவே சில பொதுவான தகுதிகள் முன்மொழியப்பட்டு பயன்படுத்தப்பட்டன அவற்றில் ஒன்று பரப்பளவு மற்றும் தாமதத்தின் பெருக்கலின் சதுரம் a d சதுரம் எனவே நீங்கள் பயன்படுத்தப்பட்ட மற்றும் முன்மொழியப்பட்ட அத்தகைய மேட்ரிக்ஸின் எண்ணிக்கை உள்ளன எனவே நீங்கள் ஒரு தகுதியை வைத்திருக்க முடியும் ஆனால் சர்க்யூட்டுகள் மேலும் மேலும் சிக்கலானதாக மாறத் தொடங்கியதால் என்ன நடந்தது என்றால் பரப்பளவு மற்றும் தாமதம் மட்டும் அளவுருக்கள் அல்ல என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது ஒரு சிப் தயாரிக்கப்பட்ட பிறகு வடிவமைப்பாளர்கள் அல்லது சோதனை பொறியாளர்களின் மிக முக்கியமான பணி என்னவென்றால் சிப்பில் வெளிப்படையான கட்டுருவாக்க குறைபாடுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதாகும் எனவே சிப் ஒரு சோதனை செயல்முறையின் வழியாக செல்ல வேண்டும் ஒரு சிப்பில் சிக்கலானது அதிகரிக்க அதிகரிக்க சோதனையின் பணி மேலும் மேலும் கடினமாகிறது எனவே முன்னர் விவாதிக்கப்பட்ட சோதனை நுட்பங்களுக்கான வடிவமைப்பு விதிகள் போலவே சில வடிவமைப்பு விதிகள் இருக்க வேண்டும் அவை வடிவமைப்பு செயல்முறையிலேயே இணைக்கப்பட வேண்டும் அல்லது உட்பொதிக்கப்பட வேண்டும் எனவே நாம் வடிவமைக்கும் எந்த சர்க்யூட்டும் எளிதில் சோதிக்கக்கூடியவை எனவே 80 மற்றும் 90 களில் இந்த வரைபட சோதனைத்திறனில் இந்த மூன்றாவது அச்சு வந்தது என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இப்போது 2000 முதல் பேட்டரி மூலம் இயக்கப்படும் மொபைல் சாதனங்கள் சிறிய சாதனங்களுக்கு சக்தி மிக முக்கியமான நான்காவது அளவுருவாக இந்த வடிவமைப்புல் உள்ளது எனவே நாம் பரப்பளவு தாமதம் மற்றும் சோதனைத்திறனை நிவர்த்தி செய்ய வேண்டியது மட்டுமல்லாமல் இந்த மின் நுகர்வு பிரச்சினையையும் தீர்க்க வேண்டும் எனவே சில சொற்களைப் பார்ப்போம் இன்றைய தொழில்நுட்பத்தில் ஒரு பொதுவான சிப் பொதுவாக CMOS தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி கட்டப்படுகின்றன VDD யில் இருந்து தரை என்று அழைக்கப்பட்ட மின்சார விநியோகத்திலிருந்து பாயும் மின்னோட்டம் இருக்கும்போதெல்லாம் மின்சாரம் சிதறடிக்கப்படுகிறது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே மின்னழுத்த மூலத்திலிருந்து சக்தி எடுக்கப்படுகிறது மேலும் இந்த மின் மூலமானது பல்வேறாக இருக்கலாம் இவை நாம் பின்னர் பார்ப்போம் ஆனால் நாம் பொதுவாக சக்தியை எவ்வாறு அளவிடுகிறோம் என்பதைப் பார்ப்போம் எனவே இதை நான் மிக தெளிவாக விளக்குவேன் உடனடி சக்தி ஆற்றலையும் சராசரி சக்தியையும் வேறுபடுத்துகிறோம் அவை எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன மின்னோட்டத்தின் உற்பத்தி மற்றும் மின்னழுத்தத்தின் பெருக்கலை உடனடி சக்தி என எளிமையாக வரையறுக்கப்படுவதைக் காண்க VDD யிலிருந்து தரைக்கு பாயும் மின்சாரத்தை IDD என்று அழைக்கிறோம் இது மின்னழுத்த VDD ஆல் பெருக்கப்படும் நேரத்தின் செயல்பாடு இப்போது உடனடி சக்தி நம் பேட்டரி எவ்வளவு குறைகிறது என்பதற்கான தெளிவான படத்தை நமக்குத் தரவில்லை ஏனென்றால் சில நேரங்களில் உடனடி சக்தி மிக அதிகமாக இருக்கும் ஆனால் நீண்ட காலமாக நாம் மிகக் குறைந்த சக்தியை உட்கொள்கிறோம் அதாவது நமது மின்சாரம் மிகவும் குறைவாக உள்ளது எனவே ஒருவித சராசரி மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வரையப்பட்ட சக்திக்கு பதிலாக நாம் ஆற்றலைப் பற்றி பேசுகிறோம் எனவே ஆற்றல் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது இந்த சொற்களை வரைபடமாக மிக விரைவில் விளக்குகிறேன் இந்த ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உடனடி சக்தியின் ஒருங்கிணைப்பாக வரையறுக்கப்படுகிறதுT 0 to T என்று சொல்லலாம் திரட்டுதல் ஆற்றல் என வரையறுக்கப்படுவதால் வரையப்பட்ட உடனடி சக்தியின் தொகை என்ன இவ்வாறு தான் வரையறுக்கப்படவேண்டும் நிச்சயமாக நீங்கள் இந்த ஆற்றலை ஒரு காலகட்டத்தில் கணக்கிடுகிறீர்கள் ஆகவே சராசரியைக் கணக்கிட்டால் இந்த E ஐ T ஆல் வகுத்தால் நீங்கள் சராசரி சக்தியைப் பெறுவீர்கள் எனவே பொதுவாக ஒரு சர்க்யூட் அல்லது சாதனம் அல்லது சிப்பின் மின் நுகர்வு மதிப்பிடும்போது ஆற்றல் அல்லது சராசரி சக்தி பற்றி பேசுகிறோம் இந்த 3 விஷயங்கள் எவ்வாறு தொடர்புடையவை என்பதை இப்போது ஒரு வரைபடத்தின் உதவியுடன் பார்ப்போம் எனவே ஒரு பொதுவான வரைபடத்தைக் காண்பிப்போம் இது நேரத்தின் அணுகல் மற்றும் இங்கே நாம் உடனடி மின் நுகர்வை காண்பிக்கிறோம் அதாவது மின்சாரம் மற்றும் மின்னழுத்தத்தின் பெருக்கல் P இன் மதிப்பு இது போன்ற நேரத்துடன் மாறுபடும் என்று சொல்லலாம் எனவே நேரம் 0 க்கும் T க்கும் இடையிலான சக்தியை அளவிட நாம் ஆர்வமாக உள்ளோம் இப்போது வரையறைகளை ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு இங்கே சொல்லி நினைவுபடுத்தலாம் எனவே P இன் தொடர்புடைய மதிப்பு என்னவென்று இங்கே பார்க்க முயன்றால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உடனடி சக்திIP குறிப்பிட்ட நேரத்தில் உடனடி சக்தி ஆகியவற்றின் மதிப்பு ti என்று சொல்லலாம் இப்போது நான் ஆற்றலைக் கணக்கிட விரும்பினால் நான் சொன்னது போல் ஆற்றல் 0 முதல் T வரை P இன் ஒருங்கிணைப்பு ஆகும் எனவே ஒருங்கிணைப்பின் இயற்பியல் விளக்கம் என்ன ஒருங்கிணைப்பு என்றால் இந்த வளைவின் கீழ் உள்ள பகுதி வளைவின் கீழ் உள்ள இந்த மொத்த பகுதி இது ஆற்றலாக வரையறுக்கப்படுகிறது இது 0 மற்றும் T க்கு இடையிலான ஒருங்கிணைந்த P dt ஆகும் இப்போது இந்த நேரத்தில் சராசரி ஆற்றலை நீங்கள் எடுத்துக் கொண்டால் P ஆற்றல் மாறுபடும் எனவே சராசரி இங்கே எங்காவது இருக்கும் நீங்கள் அதை ஒரு நேர் கோடாகக் காட்டுகிறீர்கள் எனவே இது உங்களுக்கு சராசரி சக்தி Pavg ஐ வழங்கும் இப்போது நான் சொன்னது போல் P average ஐ இந்த நேரத்துடன் ஆற்றலை வகுப்பதன் மூலம் கணக்கிட முடியும் எனவே இந்த P average இந்த நிலை என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் அதாவது இந்த செவ்வகத்தின் உயரம் மற்றும் ஆற்றல் மொத்த பரப்பளவு அகலம் மற்றும் அகலத்தால் பெருக்கப்படும் உயரம் T ஆகும் எனவே இந்த பகுதியை T ஆல் வகுத்தால் இந்த உயரத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது P average எனவே உடனடி சக்தி ஆற்றல் மற்றும் சராசரி சக்தி ஆகியவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்தை வரைபடமாக நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே மீண்டும் வருவோம் ஒரு பொதுவான CMOS சுற்றுவட்டத்தில் மின்சாரம் சிதறல் பற்றிப் பேசும்போது மின் பரவலை 3 வகைகளாக மிக விரிவாக வகைப்படுத்தலாம் டைனமிக் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஸ்டாடிக் இந்த பல்வேறு வகையான சக்திகளின் மூலம் என்ன இவற்றின் விளைவுகளை குறைக்க பின்பற்றப்படும் வழக்கமான முறைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இதை நாம் பின்னர் பார்ப்போம் டைனமிக் சக்தியுடன் தொடங்குவோம் பெயர் குறிப்பிடுவது போல டைனமிக் பவர் என்பது சுற்றுகளின் இயக்கவியலைப் பொறுத்தது இயக்கவியலின் வரையறை என்ன காலத்துடன் மாறுபடும் ஒன்று அதன் வரையறையால் மாறும் சக்தி என்பது பொருள் சர்க்யூட்டில் சில சமிக்ஞைகள் மாறும்போதெல்லாம் அந்த மாற்றங்கள் சக்தியின் சில சிதறல்களை ஏற்படுத்துகின்றன இது அடிப்படையில் மாறும் சக்தி சிதறல் என்று பொருள் எனவே டிரான்சிஸ்டர் சுவிட்சுடன் சுமை கொள்ளளவுகளை சார்ஜ் செய்வதற்கும் வெளியேற்றுவதற்கும் டைனமிக் பவர் எந்த அடிப்படையில் தேவைப்படுகிறது என்பதை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் எனவே ஒரு CMOS இன்வெர்ட்டரின் மிக எளிய உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே எனக்கு ஒரு PMOS டிரான்சிஸ்டர் மற்றும் NMOS டிரான்சிஸ்டர் உள்ளது இது எனது உள்ளீடு A என்று சொல்லலாம் இது எனது வெளியீடு f என்று சொல்லலாம் எனவே f என்பது A இன் நிரப்புதலால் வழங்கப்படுகிறது இது VDD ஆகும் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் நான் முன்பு கூறியது போல் இந்த வெளியீடு மற்ற வாயில்களின் உள்ளீடுகளை இயக்குகிறது எனவே இது ஒரு லோட் கேபாசிடன்சை இயக்குகிறது என்று நாம் சமமாக கருதலாம் லோட் கேபாசிடன்சை C என்று சொல்வோம் ஆகவே A இன் மதிப்பு 0 முதல் 1 வரை மாறும்போது f இன் மதிப்பு 1 முதல் 0 வரை மாறுகிறது என்று சொல்லலாம் இதேபோல் A மீண்டும் 0 க்கு மாறும்போது f இன் மதிப்பு மீண்டும் 1 க்கு மாறும் இப்போது இந்த வெளியீட்டு முனை f அதிகத்திலிருந்து குறைவாகவும் குறைவிலிருந்து அதிகமாக மாறும்போதெல்லாம் இதன் பொருள் என்னவென்றால் இது அதிகத்திலிருந்து குறைவாக மாறும் போதெல்லாம் இதன் பொருள் C வெளியேற்றப்பட்டு வருகிறது அது குறைந்த அளவிலிருந்து உயரும் போதெல்லாம் C ஜார்ஜ் செய்யப்படுகிறது என்று கூறலாம் இப்போது இந்த சர்க்யூட்டில் புல் டவுன் டிரான்சிஸ்டர் வழியாக கெபாசிடர் வெளியேற்றும் பாதை இதுதான் கெபாசிடரின் சார்ஜிங் பாதை புல் அப் டிரான்சிஸ்டர் வழியாகும் எனவே ஒரு CMOS சுற்றுவட்டத்தில் உங்களுக்குத் தெரிந்தபடி A இன் மதிப்பைப் பொறுத்து மேல் தள்ளவும் அல்லது கீள் இழுக்கவும் நெட்வொர்க்குகளில் ஒன்று நடத்துகிறது எனவே அதைப் பொறுத்து இந்த C ஒன்று வெளியேற்றப்படும் அல்லது அது சார்ஜ் செய்யப்படும் இப்போது ஒவ்வொரு முறையும் ஒரு மின்தேக்கியின் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இருக்கும்போது அது சக்தியை நுகரும் ஏனெனில் சர்க்யூட் கோட்பாட்டிலிருந்து அடிப்படை வரையறையை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள் மின்னோட்டம் C dV dt என வரையறுக்கப்படுகிறது எனவே தற்போதைய பாயும் மின்சாரத்தை மின்தேக்கி மற்றும் மின்னழுத்த மாற்ற விகிதத்தின் பெருக்கல் என வரையறுக்கலாம் எனவே இந்த வகையான சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்கும் போதெல்லாம் ஒரு மின்னோட்டம் பாயும் மற்றும் மின்சாரம் மற்றும் மின்னழுத்தத்தின் பெருக்கல் மின் நுகர்வு ஆகும் எனவே இந்த ஸ்லைடிற்கு மீண்டும் வருவோம் நான் ஒரு சுழற்சிக்கு காட்டியுள்ளேன் நாம் உயரும் வெளியீடு மற்றும் குறையும் வெளியீட்டை கொண்டிருக்கலாம் எனவே உயரும் வெளியீடு இருக்கும் போதெல்லாம் அதாவது வெளியீட்டு முனை சார்ஜ் செய்யப்படுகிறது சார்ஜ் என்றால் மின்தேக்கி VDD க்கு தரும் சார்ஜ் எனவே மொத்த சார்ஜ் என்ன சார்ஜ் என்பது கொள்ளளவு மற்றும் மின்னழுத்தத்தின் பெருக்கல் ஆகும் எனவே C VDD ஆல் பெருக்கப்படுகிறது வெளியீட்டு முனையை VDD க்கு சார்ஜ் செய்ய இந்த அளவு சார்ஜ் தேவைப்படுகிறது இதேபோல் வெளியீடு 0 க்குச் செல்லும்போது லோட் கேபாசிடர் தரையில் வெளியேற்றப்பட வேண்டும் இப்போதே அது நிகழலாம் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சரியாகக் கருத்தில் கொள்கிறோம் என்று சொல்லலாம் இப்போது இந்த காலகட்டத்தில் T வெளியீடு f பல முறை மேலே சென்று கீழே போகலாம் இது சர்க்யூட் நடத்தை பொறுத்து இருக்கும் இப்போது இந்த வகையான விஷயம் நடந்தால் அதாவது T இன் அதே இடைவெளியில் மின்தேக்கி பல முறை சார்ஜ் செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகிறது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடப்பதை பாருங்கள் எனவே நான் ஒரு அளவுரு fSW ஐ வரையறுத்தால் அதாவது மாறுவதற்கான அதிர்வெண் ஆகும் எனவே T என்ற ஒரு காலத்திற்குள் நீங்கள் F SW உடன் பல T ஐ பெருக்கினால் இது இந்த காலத்திற்குள் T இன் மாறுதலின் எண்ணிக்கையாக இருக்கும் T மற்றும் மாறுவதற்கான அதிர்வெண்ணின் பெருக்கலை நீங்கள் SW அதாவது மாற்றுவதற்கான அதிர்வெண் என அழைக்கலாம் எனவே இது ஏற்கனவே நான் விளக்கியதுபோல் வெளியீட்டு மாறுதலின் அதிர்வெண் fSW என்றால் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் சுழற்சி ஒரு நேர இடைவெளியில் பல முறை மீண்டும் மீண்டும் நிகழும் இப்போது ஒரு சுற்றில் சராசரி டைனமிக் சக்தியை எவ்வாறு கணக்கிட முடியும் என்பதைப் பார்ப்போம் இப்போது எங்கள் அனுமானம் என்னவென்றால் இது போன்ற ஒரு சர்க்யூட் எங்களிடம் உள்ளது அங்கு ஒரு கால அவகாசம் T மற்றும் உள்ளீடுகள் சில விகிதத்தில் மாறுகின்றன எனவே நான் மீண்டும் ஒரு முறை என் கணக்கீட்டை T இன் ஒரு காலத்திற்குள் மற்றும் T காலத்திற்குள் உள்ளீடு அல்லது வெளியீடு நாம் எதை அழைத்தாலும் இன்வெர்ட்டரில் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையை மாற்றும் முறையை காட்டுகிறேன் எனவே நான் அதை சுவிட்சின் அதிர்வெண் என்று அழைக்கிறேன் இப்போது இந்த கணக்கீட்டைப் பார்ப்போம் டைனமிக் சக்தியை எவ்வாறு கணக்கிடுவது இது உண்மையில் சராசரி மின் நுகர்வு எனவே வெளியீடு 0 மற்றும் T க்கு இடையில் மாறும்போதெல்லாம் மின்னோட்டத்துடன் மின்னோட்டத்தை பெருக்குகிறேன் இது உடனடி சக்தியின் வரையறை நீங்கள் அதை ஒரு காலத்திற்குள் ஒருங்கிணைக்கிறீர்கள் நீங்கள் ஆற்றலைப் பெறுகிறீர்கள் சராசரி சக்தியைப் பெறும் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் VDD ஒரு நிலையானது என்பதால் நீங்கள் அதை வெளியே எடுக்கிறீர்கள் எனவே இது போன்ற ஒரு வெளிப்பாடு உங்களிடம் உள்ளது எனவே இங்கிருந்து நான் இதை எவ்வாறு பெறுகிறேன் என்று பார்ப்போம் இது போன்ற ஒரு வெளிப்பாட்டை நாங்கள் பெறுகிறோம் நான் இதைச் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் VDD ஐ T இன்டெக்ரல் 0 முதல் T மின்சாரம் dt ஆல் வகுக்கிறீர்கள் இப்போது ஒரு கண்காணிப்பை மேற்கொள்வோம் எனவே எங்கள் கண்காணிப்பு என்னவென்றால் மின்னோட்டத்தின் மதிப்பு மின்தேக்கம் மற்றும் மின்னழுத்த மாற்ற விகிதத்தின் பெருக்கலாக வரையறுக்கப்படுகிறது எனவே இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொண்டால் IDD என்பது C dV ஆகிறது எனவே நான் அதை t இன்டெக்ரல் C dV மூலம் VDD என எழுத முடியும் இப்போது V சுயாதீன மாறி ஆகும் எனவே V வரம்பு என்னவாக இருக்கும் நான் 0 முதல் T வரை வேலை செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது 0 முதல் நான் இங்கே ஒரு கேள்விக்குறியை எழுதுகிறேன் ஏனென்றால் இந்த T நேரத்தில் சார்ஜ் செய்வது மற்றும் வெளியேற்றுவது பல முறை நடக்கும் எனவே ஒவ்வொரு சார்ஜிங்கிற்கும் மின்னழுத்தங்களை சார்ஜ் செய்யும் ஒவ்வொன்றும் 0 முதல் தோராயமாக VDD வரை சுமைகளில் செல்லும் என்று நான் சொல்ல முடியும் மின்தேக்கி மற்றும் வெளியேற்றுவதற்கு இது தலைகீழ் VDD 0 க்கு திரும்பும் இப்போது இதுபோன்ற ஒவ்வொரு சுழற்சியிலும் நான் இதை இப்படி எழுத முடியும் VDD வகுத்தல் T மற்றும் C பெருக்கல் V தவிர வேறு எதுவும் இல்லை இப்போது இது VDD வரை சார்ஜ் செய்யப்படும் எனவே ஒவ்வொரு சார்ஜிங்கிற்கும் இது VDD பெருக்கல் C ஆக இருக்கும் இது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் T எத்தனை முறை சார்ஜ் செய்கிறது T நான் சொன்னது போல் SW ஐ T மடங்காக பெருக்கினால் அது சார்ஜ் ஆகும் எனவே fSW T ஆல் பெருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்திற்குள் இந்த சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜ் எத்தனை முறை நடைபெறுகிறது என்பதை இது உங்களுக்கு வழங்கும் எனவே இதை இந்த T fSW மூலம் பெருக்க வேண்டும் இது உங்களுக்கு மொத்த மதிப்பை வழங்கும் இந்த பிரிவுகளில் ஒவ்வொன்றிற்கும் இடையில் நீங்கள் பிரிக்கும் இந்த ஒருங்கிணைப்பை இங்கே காண்க 1 2 3 அதனால்தான் அவற்றைச் சேர்த்தால் இதுபோன்ற பல பிரிவுகள் உள்ளன இதை நீங்கள் இதனால் பெருக்குகிறீர்கள் எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் இது எவ்வளவு வரும் C VDD சதுரம் T ரத்துசெய்து fSW இயக்கவியல் சக்தி உரிமைக்கான இறுதி வெளிப்பாடு இது எனவே இந்த வெளிப்பாட்டிலும் இதே விஷயம் காட்டப்பட்டுள்ளது இறுதியாக டைனமிக் சக்தியின் மதிப்பு இதுதான் மற்றும் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் டைனமிக் சக்தி சுமை கொள்ளளவுக்கு விகிதாசாரமாகும் எனவே அதைக் குறைக்க நீங்கள் VDD இன் சதுரத்திற்கு C விகிதாசாரத்தின் மதிப்பைக் குறைக்க முயற்சி செய்யலாம் எனவே விநியோக மின்னழுத்தத்தைக் குறைக்க முடிந்தால் அதுவும் நன்றாக இருக்கும் நிச்சயமாக சமிக்ஞை மாறுதல் அதிர்வெண்ணுக்கு விகிதாசாரமாகும் எனவே நீங்கள் அதிர்வெண்ணைக் குறைக்க முடிந்தால் அது குறைந்த ஆற்றல்மிக்க சக்தியையும் ஏற்படுத்தும் இப்போது டைனமிக் பவர் என்ற கருத்தை ஒரு படி மேலே கொண்டு ஒரு செயல்பாட்டு காரணி என்று ஒன்றை வரையறுப்போம் முந்தைய வெளிப்பாட்டில் இந்த fSW பற்றி நாம் பேசினோம் இது உள்ளீட்டை மாற்றுவதற்கான அதிர்வெண் அல்லது வெளியீட்டு சமிக்ஞைகளை கொண்டிருந்தது இப்போது இங்கே நாம் கடிகார அதிர்வெண் பற்றி பேசுகிறோம் f என்பது கடிகார அதிர்வெண் இப்போது இந்த fSW ஐ f உடன் தொடர்புபடுத்த முயற்சிக்கிறோம் அதை ஆல்பா அளவுருவுடன் பெருக்கி இது செயல்பாட்டு காரணியாக வரையறுக்கப்படுகிறது சில சமிக்ஞைகள் கடிகார அதிர்வெண்ணுக்கு சமமான விகிதத்தில் நிலையை மாற்றக்கூடும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது கடிகாரம் என்பதால் கடிகாரத்தின் விளிம்புகள் சர்க்யூட்களில் உள்ள பல்வேறு நிகழ்வுகளை வரையறுக்கின்றன ஆனால் கடிகாரத்தின் அனைத்து விளிம்புகளும் சமிக்ஞை நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதில்லை எனவே கடிகார விளிம்புகளில் ஒரு பகுதியே உண்மையில் ஒரு செயல்பாட்டை விளைவிக்கும் இது மாறும் சக்தியை நுகரும் எனவே செயல்பாட்டுக் காரணி என்று அழைக்கப்படும் ஒன்றை வரையறுக்கிறோம் இது அதிர்வெண்ணால் பெருக்கினால் நமக்கு fSW கிடைக்கும் இப்படித்தான் இப்போது fSW ஐ மதிப்பிடுகிறோம் நீங்கள் நேரடியாக கடிகாரத்தை கேட் உள்ளீட்டுடன் இணைக்கிறீர்கள் என்றால் கடிகாரத்தின் ஒவ்வொரு விளிம்பிலும் உள்ளீடு மற்றும் வெளியீடு மாறும் எனவே அங்கு ஆல்பா 1 க்கு சமம் என்று நாம் கூறுகிறோம் ஆனால் ஒரு கடிகார சுழற்சிக்கு ஒரு முறை கேட் வெளியீடு மாறினால் ஒரு கடிகார சுழற்சிக்கு ஒரு முறை பார்க்கவும் அல்லது ஒவ்வொரு கடிகார சுழற்சியிலும் கடிகாரம் இரண்டு மடங்கு குறைவாகவும் அதிகமாகவும் மற்றும் உயர் மட்டமாகவும் மாறுகிறது கடிகாரத்தின் ஒவ்வொரு 2 மாற்றங்களுக்கும் ஒரு முறை வெளியீடு மாறுகிறது என்று நான் சொல்கிறேன் எனவே இங்கே செயல்பாட்டு காரணி பாதியாக வரையறுக்கப்படுகிறது எங்களிடம் CMOS டைனமிக் கேட்கள் உள்ளன நான் அதைப் பற்றி பேசவில்லை CMOS டைனமிக் கேட்கள் இது போன்றவை நீங்கள் ஒரு NOR ஐ செயல்படுத்தலாம் என்று சொல்லுங்கள் இது ஒரு p வகை டிரான்சிஸ்டர் எனவே நீங்கள் ஒரு இயக்கவியல் CMOS இயக்கவியல் தர்க்கத்தில் காண்கிறீர்கள் நாங்கள் பல டிரான்சிஸ்டர்களை இழுக்கவில்லை இது வெளியீடு இது ஒரு NOR கேட் எனவே இங்கே புல் அப் நெட்வொர்க்கில் நாம் மிகக் குறைந்த நேரத்தைப் பயன்படுத்துகிறோம் இங்கே அது ஒன்று மட்டுமே நீங்கள் ஒரு கடிகாரம் phi 1 மற்றும் phi 2 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் என்று பார்க்கிறீர்கள் இது 2 முக கடிகாரம் போன்றது எனவே இது எவ்வாறு இயங்குகிறது சுருக்கமாக உங்களுக்குச் சொல்கிறேன் phi 1 இப்படி இயங்குகிறது மற்றும் phi 2 இப்படி இயங்குகிறது அவை ஒன்றுடன் ஒன்று இல்லை எனவே phi 1 1 க்கு சமமாக இருக்கும்போது phi 1 பார் 0 ஆக இருக்கும் எனவே வெளியீட்டு சுமை கொள்ளளவு இங்கே இருக்கும் இது உங்கள் C எனவே இது phi 1 அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் இந்த கட்டத்தை முன்பதிவு நிலை என்று அழைக்கிறீர்கள் இந்த காலகட்டத்தில் phi 2 0 ஆகும் எனவே இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் நிலையில் இருக்கும் எனவே VDD மூலம் மின்தேக்கம் சார்ஜ் செய்யப்பட்டால் இது முன்பதிவு நிலை ஆனால் phi 2 ஆக இருக்கும்போது இந்த பகுதி phi 1 மீண்டும் 0 ஆக இருக்கும் எனவே இந்த டிரான்சிஸ்டர் மின்தேக்கியிலிருந்து ஏற்கனவே சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது phi 2 உயர் வழிமுறையாகும் இது நடத்துகிறது இப்போது A மற்றும் B மின்தேக்கிஐப் பொறுத்து இது வெளியேற்றப்படலாம் அல்லது வெளியேறாமலும் போகலாம் எனவே இதை நாம் கம்ப்யூட் கட்டம் என்று அழைக்கிறோம் எனவே phi 1 மற்றும் phi 2 இன் கட்டங்களைப் பொறுத்து நீங்கள் மாற்றலாம் எனவே A மற்றும் B இன் மதிப்பைப் பொறுத்து வெளியீட்டு மதிப்பு மாறும் அல்லது அது மாறாது ஒவ்வொரு சுழற்சியிலும் மோசமான நிலையில் இது இரண்டு முறை மாறலாம் முன் சார்ஜ் போது அது 0 முதல் உயரத்திற்கு செல்லலாம் மீண்டும் கணக்கீட்டு நிலையில் அது உயரத்திலிருந்து கீழ் செல்லலாம் எனவே உண்மையில் ஒரு CMOS டைனமிக் கேட் மாறுதல் சராசரியாக பாதிக்க சமமான ஆல்பாவிற்கு 0 முதல் 2 முறை நடைபெறும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் ஒரு சுழற்சிக்கு 2 முறை ஆல்பா 1 க்கு சமம் 0 என்றால் 0 என்று பொருள் எனவே சராசரி பாதி ஆனால் CMOS நிலையான வாயில்கள் வழக்கமான CMOS வாயில்களுக்கு செயல்பாட்டுக் காரணி வடிவமைப்பைப் பொறுத்தது வழக்கமான மதிப்பு 0 1 ஆகும் எனவே நீங்கள் செயல்பாட்டு காரணியை கணக்கில் எடுத்துக் கொண்டால் எங்கள் டைனமிக் சக்தி சமன்பாடு இந்த சதுரத்திற்கு மாறுகிறது நீங்கள் fSW ஐ ஆல்பாவால் f மாற்றுகிறீர்கள் எனவே ஆல்பாவும் இங்கே ஒரு காரணியாகும் இப்போது குறுகிய சுற்று சக்தியைப் பார்க்கிறோம் குறுகிய சுற்று சக்தி இது சமிக்ஞை மாற்றங்கள் நடைபெறும் போது CMOS வாயிலில் ஒருவித சக்தி சிதறல் ஆகும் அவை அவ்வப்போது மிகக் குறைந்த நேரத்திற்கு இருப்பதால் NMOS மற்றும் PMOS நெட்வொர்க்குகள் இரண்டும் நடத்தப்படலாம் இது க்ரோபார் கரண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது நவீன வடிவமைப்புகளில் இந்த குறுகிய சர்க்யூட் சக்தி மொத்த மின்சாரம் சிதறடிக்கும் உரிமையில் 20 சதவிகிதத்தை பயன்படுத்துகிறது மேலும் வேகமாக மாறுவதற்கான அதிர்வெண் குறுகிய சுற்றுகள் சக்தியாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் கடிகார அதிர்வெண்ணை அதிகரிக்கும்போது மாற்றங்களின் அதிர்வெண்ணும் அதிகரிக்கும் எனவே இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் பார்ப்போம் நாங்கள் எளிய CMOS இன்வெர்ட்டரை எடுத்துக்கொள்கிறோம் அங்கு உள்ளீடு 0 முதல் உயர் மற்றும் உயர் மற்றும் குறைந்த நிலைக்கு செல்கிறது எனலாம் உள்ளீடு 0 முதல் 1 வரை மற்றும் 1 முதல் 0 வரை உடனடியாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒரு எழுச்சி நேரம் மற்றும் வீழ்ச்சி நேரம் இருக்கும் இது இன்வெர்ட்டரின் பொதுவான உள்ளீட்டு வெளியீட்டு சிறப்பியல்பு வளைவு ஆகும் PMOS டிரான்சிஸ்டர் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இயங்கும் ஒரு பகுதி உள்ளது மேலும் NMOS டிரான்சிஸ்டர் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இயங்கும் ஒரு பகுதி உள்ளது மாற்றங்கள் மிக வேகமாக இருக்கும் ஒரு இடைநிலை பகுதி உள்ளது இது ஒரு குறுகிய தூர மின்னழுத்தம் NMOS மற்றும் PMOS டிரான்சிஸ்டர்கள் இரண்டிற்கும் இடையில் இருக்கும் எனவே என்ன நடக்கக்கூடும் சுற்று வெளியீட்டை வைத்துக்கொள்வோம் இது 0 முதல் 1 வரை மாறுகிறது இது 1 முதல் 0 வரை மாறுகிறது ஆகவே VDD யிலிருந்து வரையப்பட்ட மின்சாரத்தின் மதிப்பை நான் வரைந்தால் பொதுவாக ஒரு CMOS இல் மின்சாரம் மிகக் குறைவாக வரையப்படுகின்றன ஆனால் மாற்றங்களின் போது அதைக் காணலாம் இங்கே ஒரு சிறிய உச்சம் இருக்கும் ஏனென்றால் சிறிது நேரத்தில் புல் அப் மற்றும் புல் டௌன் ஆகிய இரண்டும் நடக்கின்றன மேலும் அதிர்வெண்ணின் அதிக மதிப்பு சரியானதாக வரும் கூர்முனைகளாக இருக்கும் இது குறுகிய சுற்றுகள் மின்னோட்டத்தின் மூலமாகும் கடைசியாக நாம் நிலையான சக்தி பற்றி பேசுகிறோம் நிலையான சக்தி என்பது சமிக்ஞை மாற்றங்கள் எதுவும் நிகழாதபோது கூட சிதறடிக்கப்படும் ஒன்று இவை முக்கியமாக கசிவு விளைவுகளால் ஏற்படுகின்றன எனவே டிரான்சிஸ்டர்கள் முடக்கப்பட்டிருந்தாலும் சிலவற்றின் காரணமாக கடத்தப்படாத சந்திப்புகளைப் பார்க்காத சில தலைகீழ் சார்பு டையோட்களாக இருக்கலாம் வடிகால் சந்திப்பு கசிவு துணை வாசல் மின்னோட்டம் இதுபோன்ற பல ஆதாரங்கள் உள்ளன இந்த வகையான விளைவுகளால் கேட் கசிவு மூலம் ஒரு சிறிய அளவு மின்னோட்டம் தொடர்ந்து பாயும் எனவே இந்த கசிவு சக்தி எப்போதும் இருக்கும் இதைத் தவிர்க்க முடியாது ஆனால் நிச்சயமாக சில நுட்பங்களைப் பயன்படுத்தி அதைக் குறைக்கலாம் எனவே டிரான்சிஸ்டர்கள் சிறியதாகவும் பெரியதாகவும் அதிக எண்ணிக்கையிலான டிரான்சிஸ்டராகவும் ஒரு சிப்புடன் நிரம்பியுள்ளதால் நிலையான மின்சக்தி சிதறலின் மொத்த பங்களிப்புகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன ஏனென்றால் இப்போது ஒரு சிப்பில் ஒரு பில்லியன் டிரான்சிஸ்டர் பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்களின் வரிசை நம்மிடம் உள்ளது மேலும் ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றலையும் சக்தியையும் பயன்படுத்துகிறது ஆக மொத்தம் நீங்கள் அனைத்து பில்லியன் டிரான்சிஸ்டர்களையும் எடுத்துக் கொண்டால் அது குறிப்பிடத்தக்கதாக மாறும் எனவே நான் விவரங்களுக்குச் செல்லவில்லை இந்த கசிவு மின்சாரம் துணை வாசல் கசிவு தலைகீழ் சார்பு சந்திப்புகள் சேனல் பஞ்ச் த்ரூ ஆக்சைடு கசிவு போன்ற பல ஆதாரங்கள் இருக்கலாம் எனவே சில வடிவமைப்பு கையாளுதல்களைச் செய்வதன் மூலம் இவற்றில் சிலவற்றை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் எனவே இந்த நுட்பங்களில் சிலவற்றை பின்னர் பார்ப்போம் எனவே இதன் மூலம் குறைந்த சக்தி வடிவமைப்பு குறித்த இந்த அறிமுக சொற்பொழிவின் முடிவுக்கு வருகிறோம் எங்கள் அடுத்த சொற்பொழிவுகளில் சில வடிவமைப்பு நுட்பங்களால் சக்தி சிதறல்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது பற்றி மேலும் சில விவரங்களை பார்க்கலாம்